கடைசி காணொளியில் நாம் முதல்நிலை பல்லுறுப்புக்கோவைகளைப் பற்றிப் பேசினோம் காஸ் லெம்மா என்று அழைக்கப்படும் மிக முக்கியமான ஒரு தேற்றத்தை நிரூபித்தோம் இந்த காணொளியில் அந்த யோசனைகளின் வட்டத்தை முடிக்கப் போகிறோம் மேலும் பல்லுறுப்புக்கோவை வளையத்தில் முழு எண்களின் ஒரு மாறி உடைய பல்லுறுப்புறுப்புகோவை வளையம் முழு எண்களின் மீதான ஒரு UFD ஆகும் இந்த முன்மொழிவை நினைவுபடுத்துவதன் மூலம் இன்றைய காணொளியைத் தொடங்குவேன் இதை கடைசி காணொளியின் முடிவில் நாம் நிரூபித்தோம் நேர்மறையான படி கொண்ட எந்தவொரு விகிதமுறு பல்லுறுப்புக்கோவையும் ஒரு விகிதமுறு எண் மற்றும் ஒரு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவையின் பெருக்கல் என தனித்துவமாக எழுத முடியும் என்பதை நாம் காண்பித்தோம் c என்பது ஒரு விகிதமுறு எண் f0 என்பது ஒரு முதல்நிலை முழு எண் பல்லுறுப்புக்கோவை ஆகும் வரையறையால் முதல்நிலையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு முழு எண் பல்லுறுப்புக்கோவை மற்றும் இந்த வெளிப்பாடு தனித்துவமானது மற்றும் c பின்னர் f இன் உள்ளடக்கம் என்று அழைக்கப்படுகிறது இது நமக்கு ஒரு முக்கியமான கருத்தாகும் இன்று நாம் பின்வரும் முன்மொழிவுடன் தொடங்கப் போகிறோம் இது பல்லுறுப்புறுப்பு வளையம் ZX ஒரு UFD என்பதை நிரூபிக்க நாம் பயன்படுத்தப் போகிற முக்கிய முன்மொழிவு பின்வருமாறு முன்மொழிவு பின்வருமாறு கூறுகிறது f மற்றும் g ஆகியவை முழு எண்கள் மீதான இரண்டு பல்லுறுப்புக்கோவைகள் என்று சொல்லலாம் அந்த f மற்றும் g என்பது ZX யில் ஒரு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவை ஆக இருக்கட்டும் f என்பது g ஐ QX ல் வகுத்தால் பின்னர் f என்பது g ஐ Q X இல் வகுக்கிறது இது நமக்கு முக்கியமான கருத்தாகும் ஒரு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவை QX இல் ஒரு முழு எண் பல்லுறுப்புக்கோவை வகுத்தால் அது உண்மையில் ZX இல் வகுக்கிறது நாம் ஆதாரத்தைத் தொடங்குவதற்கு முன் ஒரு குறிப்பிட்ட வளையத்தில் வகுத்தல் செயல்முறை ஏற்படுவதன் அர்த்தம் என்ன என்பதை விரைவாக நினைவுபடுத்துகிறேன் f என்பது q ஐ QX இல் வகுத்தால் இதன் பொருள் வரையறையின் அடிப்படையில் நினைவில் கொள்ளுங்கள் இதன் பொருள் QX இல் ஒரு விகிதமுறு பல்லுறுப்புக்கோவை h உள்ளது அதாவது fh g ஒரு உறுப்பு மற்றொரு உறுப்பை R வளையத்தில் வகுத்தால் அதாவது மூன்றாவது வளைய உறுப்பு பின்வருமாறு இருக்கும் முதல் உறுப்பு மடங்கு மூன்றாவது உறுப்பு என்பது இரண்டாவது உறுப்பு ஆகும் இங்கே முக்கியமான விஷயம் fh என்பது Q X இல் உள்ளது இப்போது அதன் அர்த்தம் என்னவென்றால் f என்பது g ஐ ZX என்பதில் வகிக்கிறது இதன் அர்த்தம் ஹ் என்ற உறுப்பு உருவாகும் இது வேறு ஒன்றாக இருக்கும்ZX இல் fhg QX மற்றும் ZX இல் வகுத்தல்களுக்கு இடையிலான முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் இந்த h என்பதுQ X இல் மட்டுமே இருக்கும் இந்த விஷயத்தில் f என்பது QX இல் g ஐ வகுக்கிறது என்று மட்டுமே கூறுகிறோம் ஆனால் இது ZX இல் இருந்தால் f என்பது g ஐ Z X இல் வகுக்கிறது என்று கூறுகிறோம் இது மிகவும் எளிதான சான்று ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால் QX இல் இருபது வகுத்தல் மற்றும் Z X இல் உள்ள வகுத்தல் ஆகியவை வெவ்வேறானவை இது ஒரு கருதுகோள் யானது என்பதை நாம் அறிவோம் Q X இல் f ஐ வகுக்கிறது என்று நமக்கு வழங்கப்பட்டுள்ளது fh g போன்ற ஒரு விகிதமுறு பல்லுறுப்புக்கோவை h இருப்பதை நாம் அறிவோம் இப்போது முந்தைய முன்மொழிவைப் பயன்படுத்தி h ஐ c முறை என எழுதுகிறோம் அங்கு c என்பது Q இல் உள்ளது இது h இன் உள்ளடக்கம் மற்றும் முதல்நிலையானது கடைசி காணொளியின் முடிவில் நாம் நிரூபித்த ஒரு முக்கியமான முன்மொழிவு இது என்பதை நினைவில் கொள்க ஒவ்வொரு விகிதமுறு பல்லுறுப்புக்கோவையும் ஒரு விகிதமுறு எண் மற்றும் ஒரு முதன்மையான பல்லுறுப்புக்கோவையின் பெருக்கல் என எழுதப்படலாம் இது ஒரு தனித்துவமான வெளிப்பாடு இப்போது fh அல்லது அதற்கு பதிலாக g என்பது fh க்கு சமம் என்பதை நாம் அறிவோம் இது f க்கு சமம் இதை இந்த c f போல எழுதலாம் இப்போது நான் உங்களுக்காக காஸ் லெம்மாவை நினைவுபடுத்தப் போகிறேன் காஸ் லெம்மா என்றால் என்ன கடைசி காணொளியில் இருந்து இது ஒரு முக்கியமான தேற்றம் என்பதை நினைவில் கொள்க f மற்றும் h முதல்நிலையானவை என்று காஸ் லெம்மா கூறுகிறது F மற்றும் இரண்டும் முதல்நிலை வை என்றால் fh 0 என்பது முதல்நிலை காஸ் லெம்மா என்பது முதல்நிலை பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கல் முதல்நிலையானது என்று கூறுகிறது இரண்டு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவைகள் இருந்தால் அவற்றின் பெருக்கல் முதல்நிலையானது வேறுவிதமாகக் கூறினால் இது முதல்நிலையானது ஏனெனில் என்பது அது உருவாக்கப்பட்ட முறையிலிருந்து முதல்நிலையானது f ஒன்பது முதல்நிலை பல்லுறுப்புக்கோவை ஆகும் இது நமது கருத்துகளில் இருந்து வருகிறது ஆகவே gcfh 0 இது ஒரு g இன் தனித்துவமான வெளிப்பாடு ஆகும் இது விகிதமுறு எண் மடங்கு முதல் நிலை பல்லுறுப்புக்கோவை என்ற அமைப்பை உடையது ஆகும் இதன் பொருள் c என்பது f இன் உள்ளடக்கம் ஆகும் இது g என்பதன் உள்ளடக்கம் ஆகும் c என்பது g யின் உள்ளடக்கம் மற்றும் குறிப்பு என்னவென்றால் g என்பது ZX இல் இருக்கும் நினைவிருக்கட்டும் கருதுகோளின் படி fg ஆகியவை முழு எண்களின் பல்லுறுப்புக்கோவை என்பது முக்கியமானது ZX இல் உள்ளது அதாவது c என்பது உள்ளடக்கம் ஒரு முழு எண்ணாக இருக்க வேண்டும் இது கடைசி கருத்தில் நாம் நிரூபித்த ஒன்று ஒவ்வொரு விகிதமுறு பல்லுறுப்புக்கோவையும் ஒரு உள்ளடக்கமாக எழுதலாம் இது பொதுவாக ஒரு விகிதமுறு எண் மடங்கு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவையாகும் ஆனால் நாம் தொடங்கிய பல்லுறுப்புறுப்பு விகிதமுறு என்றால் நாம் தொடங்கிய பல்லுறுப்புக்கோவை உண்மையில் முழு எண் முழு எண் பல்லுறுப்புக்கோவையாகும் பின்னர் உள்ளடக்கம் உண்மையில் ஒரு முழு எண் இப்போது c என்பது Z இல் உள்ளது மற்றும் h நினைவில் கொள்ளுங்கள் இது c மடங்கு என்பது ஒரு முழு எண் பல்லுறுப்புக்கோவை ஏனென்றால் h 0 முதல்நிலையானது c இப்போது ஒரு முழு எண் என்று முடிவு செய்துள்ளோம் h என்பது ZX இல் உள்ளது எனவே ZX இல் f என்பது g ஐ வகுக்கிறது எல்லாமே மிக எளிய ஆதாரம் உடையவை இது மிகவும் எளிமையான சான்று மற்றும் QX இல் உள்ள வகுத்தல் Z X இல் உள்ள வகுத்தலை குறிக்கிறது என்பதைக் காட்டுகிறது ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான இரண்டு விஷயங்கள் கேள்வியில் சொல்லப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகள் முழு எண் பல்லுறுப்புக்கோவைகள் மற்றும் முதல் பல்லுறுப்புக்கோவை முதல்நிலையானது இது QX யின் வகுத்தல் அந்த சூழ்நிலையின் கீழ் மட்டுமே முக்கியமானது இதன் மூலம் Z X இல் உள்ள வகுத்தலை குறிக்கிறது எனலாம் இப்போது நான் ஒரு உண்மையை நிரூபிக்கப் போகிறேன் இறுதியாக ZX ஒரு UFD என்பதை நிரூபிக்கப் போகிறேன் இதை நான் வேறு ஒரு கருத்தாக அழைக்கப் போகிறேன் f பகுக்கமுடியாத பல்லுறுப்புக்கோவையாக இருக்கட்டும் நான் பகுக்கமுடியாத பல்லுறுப்புக்கோவை ZX இல் பகுக்கமுடியாததை நினைவில் கொள்ளப் போகிறேன் இது ZX இல் பகுக்கமுடியாதது என்றால் என்ன நீங்கள் அதை ஒரு பெருக்களாக எழுதும்போது நீங்கள் வேறு இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கலாக f ஐ எழுதும்போது அவற்றில் ஒன்று ஒரு அலகாக இருக்க வேண்டும் ஏனெனில் பகுக்கமுடியாத என்பதன் பொருள் அதற்கு யான காரணியாக்கம் இல்லை என்பதாகும் இது நேர்மறையான முன்னணி குணகத்தைக் கொண்டுள்ளது என்றும் வைத்துக்கொள்வோம் பின்வருவனவற்றில் ஒன்று உள்ளது ஒன்று f யின் படி 0 ஆகும் இது சாத்தியமாகும் இந்த விஷயத்தில் உண்மையில் Z இல் இருக்கும் fஇப்போது ஒரு பகா முழு எண்ணாக இருக்கிறது ஒரு சாத்தியம் என்னவென்றால் அது ஒரு நிலையான பல்லுறுப்புக்கோவையாகும் இந்த விஷயத்தில் அது ஒரு பகா எண்ணாக இருக்க வேண்டும் இரண்டாவது சாத்தியம் என்னவென்றால் வேறுவிதமாகக் கூறினால் அதன் படி நேர்மறையானது பின்னர் f ஒரு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவையாகும் மேலும் முக்கியமாக Q X இல் பகுக்கமுடியாது கருதுகோலின் படி இது ZX இல் பகுக்கமுடியாதது ஆனால் உண்மையில் அது Q X இல் பகுக்கமுடியாது இதை விரைவாக நிரூபிப்போம் இதுவரை நாம் என்ன செய்தாலும் இது மீண்டும் கடினம் அல்ல இந்த வழக்கை முதலில் கருத்தில் கொள்வோம் உண்மையில் இதுபோன்றுf ஐ c என எழுதுங்கள் அங்கு c என்பது f இன் உள்ளடக்கம் மற்றும் என்பது முதல்நிலையானது ஒவ்வொரு விகிதமுறு பல்லுறுப்புக்கோவையும் விகிதமுறு எண்ணின் பெருக்கல் மற்றும் ஒரு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவை என நாம் எழுதலாம் என்பதை நினைவில் கொள்க குறிப்பாக ஒவ்வொரு முழு எண் பல்லுறுப்புக்கோவை ஒரு முழு எண் மற்றும் ஒரு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவையின் பெருக்கல் என எழுதலாம் நிச்சயமாக c இங்கே Z இல் உள்ளது f என்பது ஒரு முழு எண் பல்லுறுப்புக்கோவை இப்போது f இன் படி 0 ஆக இருந்தால் நினைவிருக்கட்டும் f யின் படி யின் படிக்கு சமமாக இருக்கும் ஏனெனில் c ஒரு மாறிலி ஒரு மாறிலியால் பெருக்குவதன் மூலம் நாம் படி மாற்றுவதில்லை c நிச்சயமாக பூஜ்ஜியமற்றது f இன் படி 0 அதாவது f0 என்பதும் அவ்வாறு இருக்க வேண்டும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இல்லை என்று சொல்லலாம் நீங்கள் அதை அலகு மற்றும் ஒரு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவை அடிப்படையில் காரணியாகக் கொள்ளும்போது இல்லை அதாவது f உண்மையில் c f என்பது c மற்றும் எப்போது ஒரு முழு எண்ணை பகுக்கமுடியாதது என்று சொல்லும்போது அது பகுக்கமுடியாத பல்லுறுப்புக்கோவை என்று சொல்ல முடியும் எனவே இதன் பொருள் f ஒரு முதன்மை முழு எண் என்பதை இது குறிக்கிறது ஏனெனில் எடுத்துக்காட்டாக முழு எண்களின் வளையம் ஒரு PID என்ற உண்மையை நாம் பயன்படுத்தலாம் ஒரு உறுப்பு பகா உறுப்பாக இருந்தால் மட்டுமே பகுக்கமுடியாது f என்பது படி 0 உடைய பகுக்க முடியாத பல்லுறுப்புக்கோவை அதாவது இது ஒரு பகுக்க முடியாத முழு எண் ஒரு முதன்மையானது இப்போது இரண்டாவது வழக்கை நாம் கருதுகிறோம்f இன் படி நேர்மறையானது ஆனால் அதாவது இந்த விஷயத்தில் c 0 ஆக இருக்க வேண்டும் மன்னிக்கவும் c 1 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் c 1 ஆக இல்லாவிட்டால் c என்பது ஒரு முழு எண் f ஐ பகுக்க கூடிய உறுப்பு என்பதை நினைவில் கொள்க c 1 அல்லது 1 ஆகும் ஆகவே f பகுக்கமுடியாதது மற்றும் f c f0 என்பதால் ஒன்று c 1 அல்லது 1 என்று எழுத வேண்டும் நுட்பமாக 1 ஆக இருக்க முடியாது ஏனெனில் f0 என்பது ஒரு முதன்மையான பல்லுறுப்புக்கோவையாகும் நாம் உண்மையில் என்ன சொல்கிறோம் என்றால் அதை நீங்கள் காரணியாக்க முடியாது அது ஒரு முழு எண் படி நேர்மறையாக இருந்தால் f0 ஒரு அலகு அல்ல ஏனெனில் f 0 ஒரு நேர்மறையான படி உடைய பல்லுறுப்புக்கோவை வேறுவிதமாகக் கூறினால் c1 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் f இன் முன்னணி குணகம் நேர்மறையானது என்பதை நினைவில் கொள்க f இன் பகுக்கக்கூடிய காரணியாக்கம் ஒரு அலகை கொண்டிருக்க வேண்டும் c1 அல்லது 1 1 கூட அலகாகும் ஆனால் 1 இங்கே தோன்ற முடியாது ஏனெனில் முன்னணி குணகம் நேர்மறையானது இந்த விஷயத்தில் c1 ஆக இருப்பதால் f க்கு சமம் f தானாகவே முதல்நிலையானது fஎன்பது முதல்நிலை உறுப்பு ஏனெனில் இந்த காரணியில் முதல்நிலையானது முதல்நிலையானது மற்றும்ff0 க்கு சமம் எனவே அது முதல்நிலையானது நாம் என்ன நிரூபிக்க வேண்டும் f என்பது ஒரு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவை என்பதை இப்போது நாம் காட்டியுள்ளோம் இப்போது QX ல் f பகுக்கமுடியாதது என்பதைக் காட்ட வேண்டும் அதையே இப்போது காண்பிப்போம் QX இல் இது பகுக்கமுடியாது என்று வைத்துக்கொள்வோம் இதன் பொருள் என்ன Q X இல் f ஐ பகுக்கமுடியாதது என்பதைக் காண்பிப்பதே அடுத்த செய்யவேண்டிய வேலை என்று வைத்துக்கொள்வோம் QX ல் f பகுக்கமுடியாது என்று வைத்துக்கொள்வோம் f பகுக்கமுடியாதது என்பதன் பொருள் என்ன இது பகுக்கமுடியாததாக இருந்தால் Q X இல் ஒரு விகிதமுறு பல்லுறுப்புக்கோவை உள்ளது நான் இந்த விகிதமுறு பல்லுறுப்புக்கோவையை மீண்டும் சொல்கிறேன் h என்பது நேர்மறையான படி கொண்ட QX இல் உள்ளது அதாவது h நிச்சயமாக f ஐ வகுக்கிறது QX இல் சில பல்லுறுப்புக்கோவை பகுக்க முடியாவிட்டால் அதாவது ஒரு நேர்மறையான படி பல்லுறுப்புக்கோவை அதைப் வகுக்கிறது நாம் அதை காரணியாகக் கொள்ளலாம் மற்ற காரணிகள் அலகுகள் அல்ல என்பதற்காக நான் ஒரு காரணியை எடுத்துக்கொள்கிறேன் படி நேர்மறையானது மற்றும் இது QX இல் f ஐ வகுக்கிறது ஏனெனில் Q X இல் பகுக்கமுடியாத தன்மை தோல்வியடைகிறது ஆகவே fh QX இல் f ஐ வகுக்கிறது இப்போது நாம் என்ன செய்ய முடியும் இது குறிப்பாக இதன் பொருள் சில g க்கு f க்கு சமமாக hg ஐ எழுதலாம் QX இல் இது வகுத்தலின் பொருளாகும் இந்த காணொளியின் ஆரம்பத்தில் இதை நினைவுபடுத்தினேன் அதாவது QX இல் g உள்ளது அதாவது hgf ஆனால் இப்போது மீண்டும் எங்கள் முக்கியமான கருத்தை நாம் பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு விகிதமுறு பல்லுறுப்புக்கோவையும் அதன் உள்ளடக்க மடங்காக ஒரு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவையாக எழுதப்படலாம் இது c g f என்பதை குறிக்கிறது நான் h ஐ ch 0 க்கு பதிலாக மாற்றுகிறேன் c g f இது QX இல் ஐ வகுக்கிறது என்பதைக் குறிக்கிறது ஏனெனில் இப்போது நான் சொல்ல முடியும் ஏனெனில்gc நமக்கு ஒரு விகிதமுறு பல்லுறுப்புக்கோவை மட்டுமே g என்பது விகிதமுறு பல்லுறுப்புக்கோவை மடங்கு cg என்பது f ஆகும் என்பது f ஐ QX யில் வகுக்கும் ஆனால் முந்தைய கருத்தில் நாம் என்ன நிரூபித்தோம் ஒரு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவை QX இல் ஒரு முழு எண் பல்லுறுப்புக்கோவையைப் வகுத்தால் அது அந்த பல்லுறுப்புக்கோவை ZX இல் வகுக்கிறது ஆனால் என்பது கட்டுமான உறுப்பால் முதல்நிலையானது ஆனது ZX இல்fஐ வகுக்கிறது ஒரு முதல்நிலை பல்லுறுப்பு QX இல் மற்றொரு முழுப் பல்லுறுப்புக்கோவையை வகுத்தால் முதல்நிலை பல்லுறுப்புக்கோவை ZX இல் ஒரு பல்லுறுப்புக்கோவையைப் வகுக்கிறது கருதுகோள் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் f என்பது ZX ல் பகுக்கமுடியாதது ஆனால் இங்கே நாம் என்ன செய்தாலும் நேர்மறை படியில் ஒரு பல்லுறுப்புக்கோவையை உருவாக்கியுள்ளோம் h இன் படி என்பதன் படியாகும் மற்றும் h என்பது ஒரு நேர்மறையான படி உடைய பல்லுறுப்புக்கோவை என்பது வேறுவிதமாகக் கூறினால் இது ஒரு நேர்மறை படியுடைய முழுஎண் பல்லுறுப்புக்கோவையின் அது f ஐ ZX ல் வகுக்கும் அதாவது f பகுக்கமுடியாதது இந்த முரண்பாடு f உண்மையில்Q X இல் பகுக்க முடியாதது என்பதைக் காட்டுகிறது இந்த விஷயங்கள் அனைத்தும் சற்று குழப்பமானவை என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் அவற்றை முதன்முதலில் பார்க்கும்போது நீங்கள் முடிவுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் தயவுசெய்து இந்த காணொளியை மீண்டும் பார்க்கவும் இதனால் நாம் என்ன செய்தோம் என்ற அனைத்து யோசனைகளும் உங்கள் மனதில் தெளிவாக இருக்கும் அதன் ஒரு குணத்தை நாம் இங்கு காட்டியுள்ளோம் பகுக்க முடியாத நேர்மறை படியுடையா பல்லுறுப்புக்கோவை யை எடுத்தால் அதனுடன் நேர்மறையான முன்னேடுக்கும் குணகத்தை எடுத்துக்கொண்டால் பின்னர் அதன் படி 0 ஆகும் வேறுவிதமாகக் கூறினால் அது நிலையானது இந்த விஷயத்தில் அது ஒரு முதன்மை முழு எண்ணாக இருக்க வேண்டும் இல்லையெனில் இது ஒரு நேர்மறையான படி பல்லுறுப்புக்கோவையாகும் பின்னர் அது உண்மையில் QX இல் பகுக்க முடியாதது இது முதல்நிலையானது மற்றும் Q X இல் பகுக்க முடியாதது இப்போது இறுதியாக ZX ஒரு PID என்பதைக் காட்ட நாம் தயாராக இருக்கிறோம் மன்னிக்கவும் ZX ஒரு UFD நான் இதை நிரூபிக்கப் போகிறேன் பின்னர் இந்த காணொளியின் முடிவில் வாதங்களின் முழுவதையும் மீள்பார்வை பார்க்கப்போ கிறென் இறுதியாக எங்கள் முக்கிய தேற்றம் ZX ஒரு UFD ஆகும் இந்த முழு எண் கோட்பாட்டின் குறிக்கோள் இதுதான் ஆதாரம் என்னவென்றால் ஹில்பர்ட் அடிப்படைக் கோட்பாட்டின் மூலம் ZX என்பது நொத்தேரியன் உறுப்பு என்பது Z நொத்தேரியன் ஏனெனில் Z என்பது நொத்தேரியன் காரணியாக்கம் நிறுத்தப்படுகிறது முதன்மை சீர்மங்களின் ஏறும் சங்கிலி நிலை உறுதிப்படுத்தப்பட்டால் ஒரு ஒருங்கிணைந்த செயலை நினைவில் கொள்ளுங்கள் உண்மையில் ZX இல் ஒரு நிபந்தனையின் ஏறுவரிசை சங்கிலி ஒவ்வொரு சீர்மங்களுக்கும் உள்ளது இது ஒரு வலுவான நிலை அதனால் இது காரணியாலானது முடிவடைகிறது ZX ஒரு UFD என்பதைக் காட்ட ZX இல் உள்ள ஒவ்வொரு பகுக்கமுடியாத உறுப்பு முதன்மையானது யானது என்பதைக் காண்பிப்பது போதுமானது இது முந்தைய காணொளியில் நாம் செய்த ஒன்று ஒரு ஒருங்கிணைந்த டொமைனில் ஒருங்கிணைந்த டொமைன் கரணியாக்கம் முடிவடையும் போது ஒவ்வொரு பகுக்கமுடியாத உறுப்பு முதன்மையானதாக இருந்தால் மட்டுமே UFD ஆக இருக்கும் என்பதாகும் அதைத்தான் நாம் காட்டப் போகிறோம் ZX இன் ஒவ்வொரு பாகுக்கா முடியாத உறுப்பு முதன்மையானது என்பதைக் காட்டப் போகிறோம் இதைச் செய்ய பகுக்கமுடியாத ஒரு உறுப்பை எடுத்துக்கொள்வோம் முந்தைய முன்மொழிவு இப்போது கைக்கு வரும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் f பகுக்கமுடியாத உறுப்பு ஆக இருக்கட்டும் நமக்கு இரண்டு வகைகள் உள்ளன முந்தைய முன்மொழிவின் மூலம் f உண்மையில் ஒரு நிலையானது வேறுவிதமாகக் கூறினால் இதன் படி 0 வேறுவிதமாகக் கூறினால் இது Z இல் உள்ளது மற்றும் f ஒரு பகா முழு எண் f என்பது முழு எண் எழுதுவதற்கான சரியான வழி அல்ல அதை p என அழைப்போம் அதாவதுfஎன்பது p க்கு சமம் இது வகை 1 இது உண்மையில் ஒரு படி 0 பல்லுறுப்புக்கோவையாகும் இது ஒரு முதன்மை முழு எண் அப்படியானால் இது இங்கே மிகவும் எளிதானது ஆனால் முழுமையான நிரூபணம் பெற மீண்டும் நிரூபணம் மீள்பார்வை செய்ய போகிறேன் பகா உறுப்பாக இருப்பதன் அர்த்தம் என்ன உண்மையில் நான் இந்த வழக்கை 1 என்று அழைக்க வேண்டும் நாம் என்ன காட்ட முயற்சிக்கிறோம் f பகுக்கமுடியாதது f முதன்மையானது என்பது நம் குறிக்கோள் என்று காட்ட விரும்புகிறோம் f முதன்மையானது என்று நீங்கள் காட்ட விரும்புகிறீர்கள் முதன்மையானது என்பதன் பொருள் என்ன பகா உறுப்பு என்றால் ZX fஇல் உள்ள இரண்டு உறுப்புகளின் பெறுக்களை f வகுத்தால் அவற்றில் எதேனும் ஒன்றைப் வகுக்கிறது என்பதாகும் g மற்றும் h ஆகியவை Z X இல் இருக்கும் இடத்தில் f என்பது gh ஐ வகுக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் f என்பது g ஐ அல்லது f என்பது h ஐ வகுக்கிறது என்று முடிவு செய்ய விரும்புகிறோம் இப்போது நமக்கு மீண்டும் ஒரு முக்கிய முடிவை பயன்படுத் துகிறோம் அது என்னவென்றால் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையும் ஒரு உள்ளடக்கம் மடங்கு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவையாக எழுதப்படலாம் இங்கே g என்பது c h க்கு d க்கு சமம் என்று செய்கிறோம் இதை நாம் இதை எழுதுகிறோம் g என்பது c h என்பது d இப்போது f என்பது gh ஐ வகுக்கிறது அதாவதுf என்பது cd ஐ வகுக்கிறது ஏனெனில் அதுதான் gh gh என்பது cd ஆகும் fஅதைப் வகுக்கிறது ஆனால் முதல்நிலையானது என்பதை நினைவில் கொள்க இது முதல்நிலையானது என்றால் பெருக்கல் மீண்டும் முதல்நிலையானது இது காஸ் லெம்மா அதற்கு என்ன பொருள் முதல்நிலை பல்லுறுப்புக்கோவை என்றால் என்ன இன் குணகங்களுக்கு பொதுவான காரணி இல்லை என்று பொருள் நான் f ஐ p க்கு சமமாக அழைத்தேன் p என்பதும் g h ஐ வகுக்கிறது ஆகவே p என்பது cd ஐ வகுக்கிறது Bஆனால் முதல்நிலையானது அதாவது இன் அனைத்து குணகங்களுக்கும் பொதுவான gcd 1 அதாவது குணகங்களில் ஒன்று உள்ளது a என்பது இன் குணகம் ஆகும் அதாவது p வகுக்கது இது முறையாகக் கூறப்படவில்லை உண்மையில் என்னவென்றால் எந்த பகா எண்ணும் இன் அனைத்து குணகங்களையும் வாகுக்கது ஏனெனில் முதல்நிலையானது இன் a ஒரு குணகம் என இருக்கட்டும் என்று சொல்லலாம் அதைத்தான் நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இன் ஒரு குணகம் a உள்ளது p இங்கே வகுக்காது என ஒரு பல்லுறுப்புக்கோவையாக X அடுக்கு n மற்றும் ஏதேனும் ஒரு முறை X அடுக்கு n கழித்தல் 1 மற்றும் பலவற்றை நினைத்துப் பாருங்கள் P அனைத்து குணகங்களையும் வகுத்தால் முதல்நிலை உறுப்பாயாக இருக்க முடியாது குணகங்களில் ஒன்று p ஆல் வகுக்கப்படாது a என்று அழைக்கவும் ஆனால் p என்பது cd ஐ வகுக்கிறது Cd இன் குணகத்தை நினைவில் கொள்ளுங்கள் குணகங்களில் ஒன்று ac d ஆக இருக்கும் p என்பது acd ஐ வகிக்கிறது இது உண்மையில் மிகவும் எளிதானது என்று நான் சொல்கிறேன் என்பது சில முறை P ஆல் வகுக்கப்படவில்லை p என்பது ஐ வகுக்காது என்று எளிமைக்காகக் கூறுவோம் பின்னர் cd என்றால் என்ன இது cd cd ஐ நினைவில் கொள்ளுங்கள் முழு எண் மற்றும் நாம் உண்மையில் முழு பல்லுறுப்புக்கோவைகளைக் கையாளுகிறோம் என்பதால் உள்ளடக்கங்கள் இரண்டும் முழு எண இது இப்போது p ஆல் வகுக்கப்படுகிறது ஏனெனில் p உண்மையில் cd ஆக இருக்கும் பல்லுறுப்புக்கோவை gh ஐ வகுக்கிறது cd இன் குணகங்கள் cdan கழித்தல் 1 p acd ஐ வகுக்கிறது ஆனால் அதாவது p வகுக்கிறது p என்பது ஒரு பிரிக்கப்படாத ஒரு பகா எண் p c ஐ வகுக்கிறது அதாவது p மீண்டும் முதன்மை எண் p என்பது c அல்லது p ஐ d ஐ வகுக்கிறது ஆனால் இதன் பொருள் p c ஐ yவகுக்கிறது அல்லது p c அல்லது d ஐ வகுக்கிறது அதாவது p ஐ g அல்லது p வகுக்கிறது இது மிகவும் எளிமையான ஆனால் உண்மையில் நீண்ட வாதமாகும் a ஒரு பகா எண்ணாக இருந்தால் நான் சொல்வது ZX இல் ஒரு பகா முழு எண் என்பது ஒரு பகா உறுப்பு அதை நாம் முறையாகச் சொல்கிறோம் ஒரு பகா முழு எண் ஒரு பகா உறுப்பு ஆகும் ஏனென்றால் இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளை நாம் எடுத்துள்ளோம் அதன் பெருக்கல் p ஆல் வகுக்கப்படுகிறது மேலும் p அவற்றில் ஒன்றை வகுக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் இது குழப்பமாக இருந்தால் தயவுசெய்து இந்த ஆதாரத்திர்க்கு மீண்டும் செல்லுங்கள் அது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஏனெனில் இந்த கட்டத்தில் இது மிகவும் கடினம் அல்ல இப்போது இரண்டாவது வகை என்று வைத்துக்கொள்வோம் படி f நேர்மறையானது என்று வைத்துக்கொள்வோம் ZX இல் உள்ள ஒவ்வொரு பகுக்கமுடியாத உறுப்பு முதன்மையானது என்பதை நிரூபிக்க முயற்சிக்கிறேன் என்பதை மீண்டும் நினைவில் கொள்க முந்தைய முன்மொழிவின் மூலம் நான் பகுக்க முடியாத ஒரு உறுப்பை எடுத்துள்ளேன் இது இரண்டு நிகழ்வுகளில் ஒன்றாகும் இது வகை 1 இல் இருந்தால் அது படி 0 ஆகும் இது ஒரு பகா முழு எண் வகை 2 இல் இது முந்தைய கருத்தினால் நேர்மறையான படி ஆகும் f என்பது QX யில் பகுக்க முடியாதது இந்த இரண்டு உண்மைகளையும் நாம் அறிவோம் ZX இல் உள்ள எந்த நேர்மறையான படி பகுக்கமுடியாத பல்லுறுப்புக்கோவை முதல்நிலையானது மேலும் இது Q X இல் பகுக்கமுடியாது முந்தைய முன்மொழிவிலிருந்து மிகவும் எளிதாக இதை நீங்கள் காண்பீர்கள் என்பதால் மீதமுள்ளவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே உண்மை இதுதான் படி மாற்றக்கூடிய எந்தவொரு பகுக்கமுடியாத முழுப் பல்லுறுப்புக்கோவையும் முதல்நிலையானதாக இருக்க வேண்டும் மேலும் இது Q X இல் பகுக்கமுடியாது ஆகும் இப்போது முன்பு போலவே g மற்றும் h ஆகியவை Z X இல் இருக்கும் இடத்தில் f என்பது gh ஐ வகுக்கிறது என்று முயற்சிக்கிறேன் அதாவது f இரண்டு முழு எண் பல்லுறுப்புக்கோவைகளை வகுக்கும் அது அவற்றில் ஒன்றைப் வகுக்கிறது என்பதை நான் காண்பிப்பேன் அதை நிரூபிக்க முயற்சிக்கிறேன் ஒருவேளை f என்பது gh ஐ ZX ல் வகுக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இதன் மூலம் நான் g மற்றும் h அகியவை ZX இல் இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் இது f என்பது gh ஐ QX ல் வகுக்கிறது என்பதைக் குறிக்கிறது இது மர்மமான உறுப்பு அல்ல என்பது நமக்குத் தெரிந்த விஷயம் என்னவென்றால் f மடங்கு சில f டில்டே g h f டில்ட் ZX ல் இருப்பதால் f g x ஐ x எக்ஸில் வகுக்கிறது என்றால் f டைம்ஸ் f டில்டேg ஹெச் என்று பொருள் ஆனால் f டில்டே QX ல் உள்ளது ஏனெனில் f டில்டே ZX ல் உள்ளது இது க்யூ எக்ஸில் உள்ளது மற்ற வழி எப்போதும் உண்மை இல்லை அதற்காக f முதன்மையானது மற்றும் பலவற்றைக் கொண்ட சில கருதுகோள்கள் நமக்குத் தேவை ஆனால் ZX இல் உள்ள பிரிவு நிச்சயமாக Q X இல் பிரிவைக் குறிக்கிறது fQ ஐ Q X இல் வகுக்கிறது ஆனால் இப்போது f இதுதான் QX இல் f ஐ வலியுறுத்த வேண்டியது பகுக்கமுடியாத உறுப்பு என்று நான் இங்கு கூறியுள்ளேன் f என்பது QX இல் பகுக்கமுடியாதது மற்றும் QX ஒரு PID எனவே QX ஒரு UFD உறுப்பு இது வாதங்களின் வரிசைfஎன்பது QX இல் உள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவையாகும் இது பகுக்கமுடியாதது மற்றும் QX ஆனது இதுவும் ஒரு PID ஆகவும் இருக்கிறது ஏனெனில் இது ஒரு துறையில் ஒரு மாறியில் ஒரு பல்லுறுப்புக்கோவையாகும் எனவே ஒரு UFD ஆனது PID தானாகவே ஒரு UFD fஎன்பது ஒரு PID இல் பகுக்கமுடியாத உறுப்பு Q X இல் f முதன்மையானது பகுக்கமுடியாத எந்த உறுப்பு முதன்மையானது f முதன்மையானது f என்பது QX ல் g ஐ வகுக்கிறது அல்லது Fகியூ எக்ஸில் வகுக்கிறது இந்த கட்டத்தில் கியூ x ஒரு PID என்ற உண்மையுடன் f இன் பகுக்கமுடியாத தன்மையைப் பயன்படுத்துகிறோம் f f குறைக்க முடியாதது QX இல் மற்றும் இது ஒரு PID அல்லது UFD இல் பகுக்கமுடியாததாக இருந்தால் அது தானாகவே முதன்மையானது இது தயாரிப்பைப் வகுக்கிறது பின்னர் அவற்றில் ஒன்றை QX இல் வகுக்கிறது அது முக்கியமான புள்ளியாகும் இப்போது நாம் முதல்நிலை தைப் பயன்படுத்தப் போகிறோம்fமுதல்நிலையானது ஏதேனும் முதல்நிலை முழு எண் பாலிமொமியல் மற்றொரு பல்லுறுப்புக்கோவையைப் வகுத்தால் அது QX இல் வகுத்தால் அது Z இல் வகுக்கிறது X fஐ ZX இல் வகுக்கிறது அல்லதுfZX இல் h ஐ வகுக்கிறது எனவேfZX இல் முதன்மையானது நான் என்ன செய்கிறேன் என்பதற்கான ஆதாரத்தை பகுபரிசீலனை செய்ய அனுமதிக்கிறேன் நான் ZX ஒரு UFD என்பதைக் காட்ட முயற்சிக்கிறேன் நாம் காட்ட விரும்புவது என்னவென்றால் ZX இல் உள்ள ஒவ்வொரு பகுக்கமுடியாத உறுப்பு ஒரு பகா உறுப்பு ஆகும் காரணம் ZX ஏற்கனவே நொதீரியன் காரணி நிச்சயமாக Z X இல் முடிவடைகிறது நாம் காட்ட வேண்டியது எல்லாம் பகுக்கமுடியாத கூறுகள் முதன்மையானவை எந்தவொரு பகுக்கமுடியாத உறுப்பையும் எடுத்து அது ஒரு பெருக்கல் gh ஐப் வகுக்கிறது என்று வைத்துக்கொள்வோம்fபகுக்கமுடியாதது அது ஒரு பெருக்கல் g h ஐ வகுக்கிறது இரண்டு வகை கள் உள்ளன முதல் வழக்கில்fஉண்மையில் ஒரு படி 0 பல்லுறுப்புக்கோவை ஒரு மாறிலி வேறுவிதமாகக் கூறினால் இது ஒரு பகா முழு எண்ணாக இருக்க வேண்டும் அந்த வழக்கை நாம் இங்கு செய்தோம் இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளின் உற்பத்தியைப் வகுக்கும் ஒரு பகா முழு எண் இது நாம் இங்கு குடியேறிய பல்லுறுப்புக்கோவைகளில் ஒன்றைப் வகுக்கிறது என்பதை எளிதில் குறிக்கிறது வகை 2 வகை படி நேர்மறையானது இப்போது முந்தைய முன்மொழிவு மூலம் நாம் சிகிச்சை அளிக்கிறோம் f இரண்டு முதல்நிலையானது மற்றும் f QX ல் பகுக்க முடியாதது என்று நமக்கு இரண்டு முக்கியமான கூற்றுக்கள் உள்ளன இப்போதுfஆனது ZH இல் gh ஐப் வகுத்தால் அது நிச்சயமாக QX இல் gh ஐப் வகுக்கிறது ஏனெனில்fQX இல் பகுக்கமுடியாதது மற்றும் QX ஒரு UFDfமுதன்மையானது f கியூ x இல் f வகுக்கிறது அல்லது Fகியூ எக்ஸில் வகுக்கிறது QX fஇல்fஐ h ஐ வகுத்தால் முதல்நிலையானது fh ஐ Z X இல் வகுக்கிறது ஆகவேfஐ ZX இல் g ஐ வகுக்கிறது அல்லதுfZX இல் h ஐ வகுக்கிறது எனவேfமுதன்மையானது ZX என்பது ஒரு இந்த காணொளியின் முக்கிய முடிவு மற்றும் ZX ஒரு UFD என்று முடிவுக்கு வந்த கடைசி இரண்டு மூன்று வீடியோக்கள் நான் ஒரு பொதுவான அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பு இதை விரைவாக மதிப்பாய்வு செய்கிறேன் விகிதமுறு எண்களின் மீதான பல்லுறுப்புறுப்பு வளையம் ஒரு UFD என்ற உண்மையை நாம் முக்கியமாகப் பயன்படுத்தினோம் ஏனென்றால் அது தனித்தனியாக நமக்குத் தெரியும் ஏனென்றால் ஒரு துறையில் ஒரு மாறியில் உள்ள பல்லுறுப்புக்கோவை வளையம் ஒரு PID ஆகும் ஏனென்றால் யூக்ளிடியன் வழிமுறையைப் பயன்படுத்தி படியை நீங்கள் பிரிக்க முடியும் எங்கள் படி செயல்பாடு இது ஒரு PID மற்றும் ஒரு PID UFD என்பதை நிரூபிக்க எளிதானது இப்போது ZX ஒரு UFD என்பதை நிரூபிக்க நாம் செய்ய விரும்புவது QX ஒரு UFD என்ற உண்மையைப் பயன்படுத்துவதாகும் அதைச் செய்ய Q X இல் உள்ள பகுக்கமுடியாத கூறுகளுக்கு எதிராக ZX இல் உள்ள பகுக்கமுடியாத கூறுகளைப் பற்றி எவ்வாறு பேசுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏதாவது ஒரு UFD என்பதை நிரூபிக்க காரணியாலானது முடிவடைகிறது மற்றும் காரணியாலானது தனித்துவமானது என்பதை நாம் காட்ட வேண்டும் ZX இல் அதன் புதிய காரணி தானாகவே முடிவடைவதால் எந்த பிரச்சனையும் இல்லை காண்பிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் காரணியாலானது தனித்துவமானது அதற்காக முக்கியமான அவதானிப்பு ஒரு ஒருங்கிணைந்த களத்தில் உள்ளது அங்கு காரணியாலானது காரணிமயமாக்கலின் தனித்துவத்தை நிரூபிக்க முடிகிறது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் பகுக்கமுடியாத கூறுகள் முதன்மையானவை இவை அனைத்தும் முந்தைய வீடியோக்களில் செய்யப்பட்டன ZX இல் பகா பகுக்கமுடியாத கூறுகள் முதன்மையானவை என்பதைக் காட்ட விரும்புகிறோம் அதைச் செய்வதற்காக தானியங்கு சார்ந்த முதல்நிலை பல்லுறுப்புக்கோவைகளை வரையறுத்துள்ளோம் அவை வரையறை முழு எண் பல்லுறுப்புக்கோவைகளாகும் இரண்டு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவைகளின் இரண்டு பெருக்கல் முதல்நிலையானது என்றும் காஸ் லெம்மாவைப் பயன்படுத்துவதாகவும் கூறும் காஸ் லெம்மா என்பதை நாம் நிரூபித்தோம் ஒவ்வொரு விகிதமுறு ப் பல்லுறுப்புக்கோவையும் விகிதமுறு எண்ணாக ஒரு முதல்நிலை பல்லுறுப்புக்கோவையாக எழுதப்படலாம் என்பதும் அது ஒரு தனித்துவமான வெளிப்பாடு என்பதும் ஆகும் எங்களிடம் அது கிடைத்தவுடன் உங்களிடம் இரண்டு முழு எண் பல்லுறுப்புக்கோவைகள் இருந்தால் f மற்றும் g முதல்நிலையானது மற்றும் f என்பது Q x ல் g ஐ வகுக்கும் மற்றும் f என்பது Z x ல் g ஐ வகுக்கும் இது பொதுவாக இரண்டு பல்லுறுப்புக்கோவைகள் QX இல் ஒன்று மற்றொன்றைப் வகுக்கும் இந்தச் பண்பை வைத்திருந்தால் அது ZX இல் வகுக்கிறது என்று அர்த்தமல்ல அது முதல்நிலையானது என்ற உண்மை நமக்குத் தேவை அடுத்த காணொளியில் நான் கணக்குகளைச் செய்யும்போது இந்த முதல்நிலையானது ஏன் முக்கியமான அனுமானம் என்பதைக் காண்பிப்பேன் இது ஒரு மதிப்பாய்வு மட்டுமே இதை விரைவாக மதிப்பாய்வு செய்கிறேன் இந்த கவனிப்பு மூலம் நாம் ZX இல் பகுக்கமுடியாத பல்லுறுப்புக்கோவைகளை வகைப்படுத்தியுள்ளோம் அவை படி 0 ஆக இருக்கின்றன அவை முதன்மை எண்களாக இருக்கின்றன அல்லது அவை நேர்மறையான படி ஆகும் அவை Q X இல் முதல்நிலை யானவை மற்றும் பாகுக்கமுடியாதவை இதைப் பயன்படுத்தி நாம் இறுதியாக அந்த ZX ஒரு UFD என்று முடித்தோம் இவை அனைத்தும் மிகவும் முக்கியமானவை மற்றும் ஓரளவு குழப்பமானவை இந்த ஆதாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதைப் பார்க்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த முழு போக்கில் இது மிகவும் முக்கியமான தேற்றமாகும் இப்போது பொதுவாக இதை ஆதாரம் இல்லாமல் கூறுவேன் R ஒரு UFD என்றால்Rx என்பது R மீது ஒரு மாறியில் உள்ள பல்லுறுப்புக்கோவை வளையமும் ஒரு UFD தான் என்பதை நிரூபிக்க முடியும் அதே சான்று R ஐ விட அதிகமாக உள்ளது இப்போது நாம் Z மற்றும் Qன் பாத்திரத்தை R இன் பின்னங்களின் கணத்தால் மாற்றுவோம் நீங்கள் இதை ஒரு நல்ல பயிற்சியாக செய்யலாம் படிப்படியாக அனைத்து அறிக்கைகளையும் பார்த்து இந்த பொது வழக்கில் நிரூபிக்கலாம் ஆகையால் R ஒரு UFD என்றால் நாம் கிலைத்தேற்றம் மூலம் சொல்லலாம் பின்னர் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான மாறிகள் உள்ள R பல்லுறுப்புக்கோவை வளையம் இறுதியாக UFD ஆகவே இது ஹில்பர்ட் அடிப்படைக் கோட்பாட்டைப் போலவே R நோத்தேரியன் என்றால் R x நொதீரியன் என்றால் R x மற்றொரு நொத்தேரியன் R என்பது UFD RX என்றால் UFD நீங்கள் UFD வைத்திருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் மாறிகளைச் சேர்த்துக் கொள்ளலாம் அடுத்த கட்டத்தில் நீங்கள் இன்னும் ஒரு மாறியைச் சேர்க்கிறீர்கள் அது ஒரு UFD இந்த காணொளியின் முடிவு இதுதான் Z மற்றும் ZX க்கு மிக முக்கியமான முடிவை நாம் நிரூபித்துள்ளோம் மேலும் முழு ஆதாரமும் எந்த UFDக்கும் எடுத்துச் செல்லப்படுவதைக் காண்பிப்பது வேறுபட்டதல்ல இறுதியாக R ஒரு UFD என்றால் R மீது R x 1 x 2 xn பல்லுறுப்புகோவை வளையம் எண்ணற்ற பல மாறிகளுடன் ஒரு UFD என்பதையும் நீங்கள் காட்ட முடியும் காணொளியை இங்கே நிறுத்துவேன் அடுத்த காணொளியில் இன்னும் சில முடிவுகளை செய்வோம் அவற்றில் ஒன்று ஐன்ஸ்டீன் கிரிடரியன் இந்த யோசனைகளின் வட்டத்தைப் பயன்படுத்துகிறது பின்னர் நாம் சில கணக்குகளை செய்வோம்